கிலசிபிகேசன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் லீனியர் PDE ஆகவே கனோனிக்கள் ஃபார்ம் களைப் பற்றி நாம் விவாதித்தோம் அதாவது செகண்ட் ஆர்டர் லீனியர் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் மற்றொரு செகண்ட் ஆர்டர் லீனியர் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனாக xy லிருந்து ξ η க்கு வெரியபிலை மாற்றுவதன் மூலம் ரெடூஸ் செய்கிறோம் இவைகள் ξxy மற்றும் ηxyஆகும் டிஸ்கிரிமினன்ட் பூஜியமற்றது என்றால் அந்த ஈக்குவேஷனை மீக்ஸ்டு டெரிவேடிவ் கள்uξ ηlower order terms0 போன்ற சிறப்பு ஃபாமின் கனோனிக்கள் ஃபார்ம் ஆக ரெடுஸ் செய்க்கிறோம் அது ஹைபர்போலிக் அல்லது பாராபோலிகாக இருக்கும் B2 4AC0 எனில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மற்றொரு கனோனிக்கள் ஃபாமை பெறுவோம் இந்த வீடியோவில் அதைப் பார்ப்போம் நாம் இந்த ஈக்குவேஷன்களை பார்க்கும் போது மற்றும் B2 4AC0 உங்களுக்கு இந்த ஒன்று கிடைக்கும் அதனால் நாம் என்ன இந்த ஈக்குவேஷனை பார்த்திருக்கிறோம் ஜெனரல் செகண்ட் ஆர்டரை ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் ஆகிறது இதை நாம் A B C என பார்த்துள்ளோம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜக்கோபியன் போன்றது ஜக்கோபியன்J என்றால் என்ன Jξ η இது நாம் J என எழுதினோம் இரண்டும் ஒன்றுதான் JJξ η x y ηx ηy ≠0 இது என்னவெனில் பூஜ்யமற்றது மற்றும் உங்கள் ஈக்குவேஷன் உண்மையில் AuxxBuxyCuyylower order terms0 ஆகும் இதுதான் உங்களிடம் உள்ளது இதுதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன் இந்த வகையான செகண்ட் ஆர்டர் அதே இரண்டாம் ஆர்டர் ஈக்குவேஷன்களாக ரெடுஸ் செய்கிறோம் எனது ξ மற்றும் η ஐ எவ்வாறு பிக்ஸ் செய்வது இதைச் பிக்ஸ் செய்ய இதைச் செய்வதற்கான சிறந்த வழி ξ மற்றும் η ஐ கண்டுபிடிப்பது ஆகும் இதை A0 மற்றும் C0 என தேர்ந்தெடுப்பது மூலம் பெறுகிறோம் A0 ஐ கொண்டு ஆரம்பிக்கலாம் A0 தேர்ந்தெடுப்பதன் மூலம் நான் பிக்ஸ்பன்ன முடியுமா என் டிரான்ஸ்பார்மேசன் பிக்ஸ்பன்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ξxy ஐ பிக்ஸ் பண்ண வேண்டும் அதனால்தான் நாம் தேர்வு செய்கிறோம் A என்பது Ax2 Bξx ξyCξy20 இதை நான் தேர்வுசெய்தால் எனக்கு A B C தெரியும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிலிருந்து வந்தவை ஆகும் நான் சப்ஸ்டிடுட் செய்து 0 க்கு சமமாக மாற்றினால் A0 நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் A0 என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் A என்று கருதுகிறேன் பொதுவான தன்மையை இழக்காமல் A0 என்று கருதுகிறேன் பொதுவான தன்மையை இழக்காமல் A0 என எழுதிக் கொள்ளுங்கள் அதனால் நான் Cξy2 Bξx ξy0 என எழுத முடியும் A க்கு 0 க்கு சமமாக இருந்தால் என்னவாகிறதுயோசனை என்னவெனில் நான்y2 ஆல் இரண்டு பக்கங்களிலும் வகுத்தால் அல்லது மாறாக x2 நீங்கள் இரு பக்கங்களையும் வகுத்தால் A பூஜ்ஜியமாக இருந்தால் நமது ஈக்குவேஷன் இதுவாகிறது இதை C0 என எடுத்தால் என்ன நடக்கிறது உங்கள் ஈக்குவேஷன் Bξx ξy0 ஆகும் ஆகவே B பூஜ்ஜியமாக இருக்க முடியாது என்பதை நாம் அறிவோம் B பூஜ்ஜியமாக இருந்தால் அதாவது எல்லாவற்றையும் 0 என குறிக்கிறது செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் இல்லை ஆகவே BA மற்றும் C ஆகிய இரண்டும் பூஜ்ஜியமாக இருந்தால் அது ஏற்கனவே கனோனிக்கள் ஃபார்மில் உள்ளது சரி அது கனோனிக்கள் ஃபார்மில் ஒன்று ஏற்கனவே உள்ளது ஆகவே B≠0மற்றும் தெளிவாக B2 4AC0 இது ஹைபர்போலிக் நார்மல் ஃபார்ம் வேவ் வகை ஏற்கனவே உண்மையில் ஹைபர்போலிக் என்று உள்ளது நாம் அதைப் பார்ப்போம் அதனால் உங்கள் நோக்கம் uxx and uxy இல்லாமல் இதை செய்ய வேண்டும் இதை பூஜ்யமாக விரும்புகிறீர்கள் டிரான்ஸ்பர் மிஷனுக்கு பின் ξ மற்றும் η இருக்குமாறு மாற்ற விரும்புகிறீர்கள் அதன் பொருள் நீங்கள் A0 மற்றும் C0 ஆகியவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே முதலில் நான் அதை A0 என செய்ய வேண்டும் உங்களுக்கு ABC தெரியும் A≠0 என இருந்தாள்A≠0 என கருத முடியும் A0 எனில் C≠0 C0 என்றால் அது ஏற்கனவே கனோனிக்கள் ஃபார்மில் உள்ளது ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் உள்ளது ஸ்டாண்டர்ட் வடிவங்களில் ஒன்று ஹைபர்போலிக் ஃபார்ம் A≠0 மற்றும் C≠0 அதை எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் அனுமானிக்கலாம் C0என்றால் C என்பது பூஜ்யமாக இருக்க முடியும் உங்களிடம் இந்த ஒன்று இருக்க வேண்டும் y2 இருபுறமும் வகுக்க அவ்வாறு நாம் செய்தால் நமக்கு கிடைப்பது A≠0 என இருக்கும்போது A ξx ξy2B ξx ξyC0 தான் நம்மிடம் உள்ளது அதைத்தான் நாம் கருதுகிறோம் A0 மற்றும் C≠0 உங்களிடம் இது உள்ளது x2உடன் வகுக்கும்போது உங்களுக்கு கிடைப்பது இந்த வகையில் A0 உங்களிடம் இருப்பது C ξy ξx2B ξy ξx0 சரி உண்மையில் நாம் Xy வேரியபிலை ξ η என டிரான்ஸ்பார்ம் செய்கிறோம் இந்த வகையான வேரியபில் Xy ஆகியவை இந்த இரண்டு லைன்களிலும் இருக்கும் இந்த பாயிண்டுகள் Xy ஆகும் ஆகவே இந்த லைன்கள் இன்டர்செக்ட் ஆகின்றன இதன் பொருள் xy அவை பாயிண்ட்கள் இதிலிருக்கும் நீங்கள் இதை செய்யும் பொழுது மற்ற புள்ளிகள் கிடைக்கும் ஆகவே அவைகள் இதற்கு பாரலேள் என இருக்கும் உண்மையில் இது ξc1 ηc2 என்பதற்கு சமமாக இருக்கும் இதுதான் அந்த பாயிண்ட் இது உங்கள் ξ மற்றும் η நாம் இதில் மட்டுமே ஆர்வமாக உள்ளோம் ஏனென்றால் நாம் தேர்ந்தெடுத்தது A0 இதில் ξ மட்டுமே இன்வால்வே ஆகும் நீங்கள் இங்கிருந்து மாற்றும்போது டொமைனில் xy என்பதுξ η என மறுக்கிறது உண்மையில் ξConstant என்ற இந்த கர்வ் வழியாக செல்கிறது இதன் பொருள் உங்களிடம் ξxyc1 இருக்கும் என்பதாகும் தற்பொழுது dξ0 என்றால் என்ன ஆகவே இந்த டோட்டல் டெரிவேட்டிவ் இதன் பொருள் xdxydy0 இதன் மூலம் ஆனால் நமது தேவை ξx ξy ஆகவே ξx ξy dydx இதை நீங்கள் அங்கு மாற்ற மாட்டீர்கள் இதை நீங்கள் இங்கே வைத்தால் நீங்கள் A0 இதைச் சொல்லலாம் A≠0 என இருந்தால் Adydx2 BdydxC0 என உங்களிடம் உள்ளது இதுதான் உங்களுக்குக் கிடைக்கும் இப்போது dydx என்றாள் என்ன என்பதை காணலாம் இதிலிருந்து dydx இன் மீதான குவாட்டர்டிக் ஈக்குவேஷனிலிருந்து என்ன என்று கிடைக்கும் இதுதான் உங்கள் ஈக்குவேஷன் இது டிபரன்ஷியல் ஈக்குவேஷன் இவை 2 ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்கள் நீங்கள் அவற்றைத் தீர்த்தால் உங்கள் ξ மற்றும் η ஐப் பெறுவீர்கள் இதைத் சால்வ் செய்ய முயற்சி செய்கிறீர்கள் உங்களுடைய ξ ஐப் பெறுவீர்கள் சரி முதலில் இதைதான் நாம் காண்கிறோம் இதுதான் உங்களுக்குக் கிடைக்கிறது நீங்கள் ஒரே விஷயத்தில் வேலை செய்தால் நீங்கள் தேர்வு செய்தால் B0 க்கு மாறாக C0 ஐ தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் C0 ஐ தேர்வு செய்க மற்றும் நீங்கள் தேர்வு செய்தால் நீங்கள் இந்த வகையில் A≠0 என கருதுகிறேன் பின்னர் அது என்னவாக மாறும் C0எனில் உங்களுக்கு கிடைப்பது A ηx ηy2B ηx ηyC0 மீண்டும் நாம் ரீப்ளேஸ் செய்கிறோம் மீண்டும் C இந்த உண்மை இல்லை ஏதேனும் புள்ளி xy க்கு ξ மற்றும் η செல்லும் ξconstant மற்றும் ηxyc2 மீண்டும் நீங்கள் அதே விஷயத்தை பெறுகிறீர்கள் dη0 இது டோட்டல் டெரிவேட்டிவ் ஆகும் இதன் பொருள் xdxydy0 இதன் பொருள் என்னவென்றால் இது ηx ηy dydx என உங்களுக்குக் கிடைக்கும் என்பதைக் குறிக்கிறது நீங்கள் இங்கே அப்சல்யூட் ஐ எடுத்தாள் நீங்கள் அதையே பெறுவீர்கள் நீங்கள் பெறுவது என்னவென்றால் இறுதியாக நீங்கள் ஒரே விஷயத்தைப் பெறுவீர்கள் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் இதை இங்கே மாற்ற முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் பெறுவது இதுதான் இரண்டிலும் ξ மற்றும் η A0 மற்றும் C0 என வருமாறு நீங்கள் செய்தால் உங்களுக்கு முடிவாக இரு ஆர்டினரி டிஃபரண்டியல் ஈக்வடேசன் dydxB±B2 4AC2Aகிடைக்கும் ஆகவே ஒன்று dydxBB2 4AC2A மற்றொன்று dydxB B2 4AC2A இவைகள் தான் அந்த இரண்டு ODEs B2 4AC≠0 என இருக்கும்போது இவ்வாறு கிடைக்கும் ஆகவே நாம் கவனிக்கும் போது B2 4AC≠0 பின்னர் மேலே சொன்ன ODE s ஆகியவை டிஸ்டின்க்ட் அவைகள் வெவ்வேறானவை ஆகவே அவற்றை சால்வ் செய்தால் நமக்கு Xy உடைய பன்ஷன்கள் கான்ஸ்டன்ட் க்கு சமமாக கிடைக்கும் ஆகவே இது dydxBB2 4AC2A இந்த ODE நீங்கள் அதைத் தீர்த்தால் நீங்கள் பெறுவது இதை xyc1 என்று அழைப்போம் நீங்கள் இதை dydxB B2 4AC2Aமீண்டும் சால்வ் செய்ய முயற்சிக்கிறீர்கள் இது நீங்கள் சால்வ் செய்ய நீங்கள் இறுதியாக மற்றொரு ஆர்டர்ட்ட்டரி மாறிலி xyc2 இதுதான் உங்களுக்குக் கிடைக்கும் அது உங்களுடைய ξxyc1 மற்றும் இது உங்களுடைய ηηxyc2 வேரியபில் இவை உண்மையில் கர்வுகள் நீங்கள் இந்த ODE களைத் தீர்த்தது எதுவாக இருந்தாலும் அவை சோலுசனைத் தவிர வேறொன்றுமில்லை அந்த ODE களின் வளைவுகள் எதுவும் இல்லை ஆனால் இவை இங்கு வருகின்றன டிரான்ஸ்பார்மேசனுக்கு பிறகு ஏனென்றால் அவற்றிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் அதிலிருந்து டேரைவ் செய்கிறீர்கள் இதனுடன் உங்களுக்கு தெளிவாக மற்றும் ஆகியவை இந்த இரண்டு odes இருந்து கிடைக்கிறது உங்களுக்கு செகண்ட் ஆர்டரை டிபரன்சியல் ஈக்குவேஷன் லீனியர் பார்ஷியல் டிபரன்சியல் ஈக்குவேஷன்கள் ABC உடன் கொடுக்கப்பட்டால் நீங்கள் இந்த இரண்டு ODE களுடன் தொடங்க உங்கள் இரண்டு கர்வ் மற்றும் பெற முடியும் கடந்த வீடியோவில் நாம் பார்த்த உங்களுக்குத் தெரிந்த அந்த சேஞ்ச் ஆஃப் வெரியபிலை பயன்படுத்துகிறோம் இதிலிருந்து நமக்கு கிடைப்பது அது எங்கே உள்ளது அவ்வாறுதான் நான் மற்றும் ஐ டிரைவ் செய்துள்ளேன் A மற்றும் C ஆகியவை பூஜியதிர்க்கு சமமாக இருக்கும் ஆகவே உங்களுக்கு கிடைப்பது Buξηlower order terms0 இதுதான் நீங்கள் தேடும் கனோனிக்கள் ஃபார்ம் இது ஒரு ஹைபர்போலிக் வகை இது ஒரு கனோனிக்கள் ஃபார்ம் ஹைபர்போலிக் அல்லது எலிப்டிக் ஏனெனில் இது பூஜியமற்றவைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்துள்ளேன் இது பாசிட்டிவ் ஆனதாக இருந்தால் இதை நீங்கள் இந்த கனோனிக்கள் ஃபார்ம் களை ஹைபர்போலிக் ஃபார்ம் என்று அழைக்கிறீர்கள் இது நெகடிவ் இருந்தால் நீங்கள் இந்த எலிப்டிக் வடிவம் என்று அழைக்கிறீர்கள் நீங்கள் பெறுவது என்னவென்றால் அது நெகடிவ் இருந்தால் நீங்கள் இறுதியாக கிடைப்பது என்னவென்றால் xy என்பது உங்களது காம்ப்ளக்ஸ் ஃபங்ஷன் ஆக இருக்கும் இதே போல் xy என்பது உங்களது காம்ப்ளக்ஸ் ஃபங்ஷன் ஆக இருக்கும் மற்றும் இந்த டிஸ்கிரிமினண்ட் B2 4AC0 ஆகும் இது பாசிட்டிவானதாக இருந்தால் உங்களிடம் ஒரு ரியல் ரூட் உள்ளது எனவே இங்கு i என்ற இமாஜினரி நம்பர் இருக்காது இந்த ODE ஐ இந்டேகிரேட் செய்த பிறகு நீங்கள் என்ன முடிவுக்கு வருகிறீர்கள் என்றால் உங்களிடம் ரியல் வேலுவ்ட் பங்க்ஷன் உள்ளது உங்களிடம் உண்மையான மதிப்புள்ள செயல்பாடு xyஉள்ளது உங்களிடம் xy உள்ளது அது ரியல் வேலுவ்ட் பங்க்ஷன் மற்றும் வேரியபில் Xy உடைய ரியல் பங்க்ஷன் இருக்கும் அந்த விஷயத்தில் இது ஒரு ஹைபர்போலிக் ஈக்குவேஷன் அவைகள் நெகடிவாக இருந்தால் B2 4AC0 மற்றும் ஆகியவை காம்ப்ளக்ஸ் பன்ஷன்கள் இது காம்ப்ளக்ஸ் ஆக இருந்தார் நாம் இதனுடன் இறுதியாக இந்த இரண்டும் மற்றும் சமமானவைபார் ஐ எடுப்பதை தவிர்த்து ஆகவே இறுதியாக η ஆகும் மற்றும் ஆகியவை காம்ப்ளக்ஸ் பன்சன் களாக இருந்தால் மற்றும் B2 4AC0 அது எல்லிப்டிக் ஃபார்ம் இவ்வாறுதான் மற்றும் வேரியபில் கள் B2 4AC≠0 என இருக்கும்போது கிடைக்கின்றன கனோனிக்கள் ஃபார்ம் ஹைபர்போலிக் அல்லது எலிப்டிக் ஆக இருக்கும் இது கனோனிக்கள் இந்த ஃபாமில் இருந்தால் மற்றும் ஆகியவை ரியல் அதாவது ஹைபர்போலிக் மற்றும் ஆகிய காம்ப்ளக்ஸ் பஞ்ஷன்கள் உள்ளன அது எலிப்டிக் அது மேலே சொன்ன வடிவில் இருப்பின் இங்கே ஒரு கேள்வி உங்களிடம் உள்ளது B0 என்ன நடக்கிறது B அது பூஜ்ஜியமாக இருக்க முடியுமா B0 என்றால் அது ஒன்றுமில்லை B என்பதை பூஜியமற்றது என நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் பின்னர் உங்களிடம் கனோனிக்கள் ஃபார்மில் மட்டுமே இருக்கும் B0 எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்மிடம் உள்ளது B2 4ACஇதுதான் டிரான்ஸ்பார்ம் செய்யப்பட்ட ஈக்குவேஷனின் டிஸ்கிரிமினன் ஆகும் உங்களுக்குத் தெரியும் B2 4AC AAx2 Bξx ξyCξy2 B2A ξxxB ξxyx ξy 2C ξyy CAx2BxyCy2 மேற்கண்ட மூன்று எக்ஸ்பிரஷனில் இருந்து உங்களுக்கு A B C தெரியும் உங்களுக்கு B2 4ACJ2 அதுதான் J ∶ x y x y இந்த ரிலேஷன் இருக்கிறது ஆகவே இந்த ஈக்குவாலிடி சரியா என்பதை வெரிஃபை செய்ய முடியும்

இப்போது இதிலிருந்து எனக்கு எப்படி கிடைக்கும் B≠0 என நான் காட்ட முடியும் இப்போது நான் A0C0 என எடுத்துள்ளேன் உங்களிடம் உள்ள இந்த ஈகுவாலிட்டி என்பது B2J2 J≠0 ஆகிறது மற்றும்B2 4AC≠0 இதன் பொருள் B≠0 நீங்கள் உண்மையில் இந்த கனோனிக்கள் ஃபார்ம் B உடன் இருக்கிறது அது பூஜ்யமற்றது எனவே அது ஹைபர்போலிக் அல்லது எலிப்டிக் ஆக இருக்கலாம் இந்த ODE இல் B2 4AC0 இருந்தால் என்ன நடக்கும் இதை நீங்கள் எடுத்துக் கொண்டால் இரண்டு ODE களும் ஒற்றை ODE ஆக மாறும் A0 or C0 என நீங்கள் கருதுகிறீர்கள இரண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரே ஒரு ODE நீங்கள் பெறுவது dydxB2Aமட்டுமே ஒரு ODE அனுமானிக்கவும் நீங்கள் இன்டக்கிரேட் செய்கிறீர்கள் உங்கள் பொதுவான சோலுசனை ξxyc1 பெறுவீர்கள் டிரான்ஸ்பார்மேசனைப் பெற மற்ற வெரியபில் களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது இப்போது நமக்கு தெரியாது இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரே ஒரு வெரியபில் மட்டுமே பெறுகிறீர்கள் தேர்வு செய்யலாம் x y உடைய எந்தவொரு பன்ஷனுககும் நிபந்தனை ஜக்கோபியன் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது அதே வழியில் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இந்த ஜக்கோபியன் 0 அற்றது ஆகும் இவை இரண்டு வேரியபில் மற்றும் இந்த இரண்டு வேரியபில் மூலம் நீங்கள் ரெடுஸ் செய்ய முடியும் நீங்கள் சென்று உங்கள் கொடுக்கப்பட்ட செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனை கனோனிக்கள் ஃபார்மில் ரெடுஸ் செய்யலாம் இந்த விஷயத்தில் இதை எவ்வாறு செய்வது நாம் A0 ஐ தேர்ந்தெடுத்துள்ளோம் இரண்டு வகைகளிலும் மீண்டும் மீண்டும் இதைப் பயன்படுத்தவும் இந்த வகைகளை பாருங்கள் B2 4AC0 மற்றும் J≠0 என்றால் இந்த வகையில் B2 4AC0 இதில் நான் A0 என தேர்ந்தெடுத்தேன் எனக்கு இந்த ODE dydxB2Aகிடைத்தது நீங்கள் C0 ஐ தேர்வுசெய்தால் அதே ODE ஐப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் அத்தகைய வழியைத் தேர்வு செய்கிறீர்கள் ஜக்கோபியன் பூஜ்ஜியமல்ல நீங்கள் C0 என்று பார்க்க முடியும் அர்த்தாம் நீங்கள் தன்னை தேர்ந்தெடுத்த ஆகும் அதாவது ஜக்கோபியன் உண்மையில் பூஜ்ஜியமாக இருக்கும் இந்த கண்டிஷன் சடிஸ்பி அடையவில்லை நீங்கள் புதிய வெரியபில் களுக்கு செல்ல முடியாது இதனால் நீங்கள் திரும்பி வர முடியும் இது பயனற்றதாக இருக்கும் A0 என நீங்கள் மோமெண்டில் தேர்வுசெய்கிறோம் இதே வழியில் அந்த பன்ஷன் ஜக்கோபியன் பூஜியம் அல்லாதவையாக செயல்படும் உடனடியாக அது C≠0 என்று சொல்கிறது ஆகவே C≠0 மற்றும் A0 இதிலிருந்து B20 இறுதியாக ஈக்குவேஷன் Cuηηlower order terms0 ஆகிறது இது என்னவெனில் வெரியபில்களில் செகண்ட் ஆர்டர் லினியர் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் x and y நீங்கள் சிலவற்றைக் ரெடுஸ் செய்யிறீர்கள் Cuηηlower order terms0 இந்த வகையில் டிஸ்கிரிமினண்ட் B2 4AC0 இது கனோனிக்கள் ஃபார்ம் என்று அழைக்கப்படுகிறது இது வேரியபில் Xy லிருந்து வேரியபில் என டிரான்ஸ்பார்ம் செய்யப்பட்ட பிறகு உருவாகும் ஒரு ஃபார்ம் ஆகும் இது கனோனிக்கள் ஃபார்ம் அல்லது நார்மல் ஃபார்ம் என்றும் அழைக்கப்படுகிறது சரி இந்த நார்மல் ஃபாமை B2 4AC0 ஏன் நான் இருக்கும் போது அழைக்கிறோம் நீங்கள் இப்படித்தான் ரெடுஸ் செய்யிறீர்கள் இதை நீங்கள் ரெடுஸ் செய்யும்போது இது உண்மையில் இது பாரபோலிக் ஈக்குவேஷனைப் போன்றது என்று நீங்கள் காணலாம் ஹீட் ஈக்குவேஷன் என்னவென்று பார்ப்போம் இந்த விஷயத்தில் இந்த வகையான ஃபார்ம் பாரபோலிக் ஃபார்ம் பாரபோலிக் ஈக்குவேஷன் என்று அழைக்கப்படுகிறது இது சமமானது பாரபோலிக் ஈக்குவேஷன் அல்லது ஹீட் ஈக்குவேஷன் போன்றது ஆகவே டிஸ்கிரிமினன்ட் பூஜியமற்றதாகாவாக இருக்கும்போது இதுதான் நீங்கள் கனோனிக்கள் ஃபாமை க் காணலாம் மாற்றப்பட்ட ஈக்குவேஷன் இந்த வகையாக மாறுகிறது இது Buξηlower order terms0 ஒரு கனோனிக்கள் ஃபார்ம் என்று அழைக்கப்படுகிறது இது உங்களிடம் எந்த வகையான வேரியபில் உள்ளன என்பதைப் பொறுத்து ஹைபர்போலிக் அல்லது எலிப்டிக் ஆக மாகும் உங்களிடம் மற்றும் என்ற புதிய வேரியபில் ரியல் வேரியபில் ரியல் பன்ஷன்ஸ் X மற்றும் y அது காம்ப்ளக்ஸ் பன்ஷன்ஸ் என்றால் பின்னர் அது ஹைபர்போலிக் அழைக்கப்படுகிறது மற்றும் X y உடைய காம்ப்ளக்ஸ் பன்ஷன்ஸ் உள்ளன மற்றும் பின்னர் கனோனிக்கள் ஃபார்ம் உண்மையில் எலிப்டிக் ஆக உள்ளது டிஸ்கிரிமினன்ட் பூஜ்ஜியமாக இருக்கும்போது நீங்கள் ஈக்குவேஷனை பார்க்க முடியும் வேரியபில் Xy இருந்து மற்றும் க்கு ரெடுஸ் செய்ய முடியும் மற்றும் அது இந்த வகை ஆகிறது இந்த கனோனிக்கள் ஃபார்ம் அல்லது நார்மல் வடிவமாகும் இந்த பாராபோலிக் ஈக்குவேஷன் பாரபோலிக் ஃபார்ம் என்று அழைக்கப்படுகிறது இந்த டிஸ்கிரிமினன்ட் பூஜ்ஜியமாகும் இதை நாம் எவ்வரு ரெடுஸ் செய்வது வேரியபிலை x y இருந்து மற்றும் க்கு மாற்றிய பின் இது பூஜ்ஜியமாக இருந்தால் இது போன்ற கனோனிக்கள் ஃபாமை நீங்கள் பெறலாம் சரி நீங்கள் இந்த வகைக்கு உற்பத்தி செய்கிறீர்கள் இது nonzero என்றால் நீங்கள் முந்தைய ஃபார்மில் ரெடுஸ் செய்ய வேண்டும் uξ η ஹைபர்போலிக் அல்லது எலிப்டிக் ஆக ஒரு கனோனிக்கள் ஃபார்ம் இது ஒரே வேரியபில் என்றால் என்று பார்க்கிறீர்களா என்பதைச் மீக்ஸ்டு வகைக்கெழுவினால் uξ ξ uηη அது பாரபோலிக் வடிவமாகும் டிஸ்கிரிமினாண்டை பூஜியமற்றதாக நீங்கள் கருதும்போது என்ன நடக்கும் என்பதை நாம் பார்ப்போம் அங்கு ஹைபர்போலிக் மற்றும் பாரபோலிக் என்பதன் பொருள் என்ன

நீங்கள் இந்த லக்சரில் திரும்பி சென்று எங்களுக்கு மீண்டும் டிஸ்கிரிமினன் பூஜியம் மற்றதாக இருக்கும்போது இந்தவகையில் உங்களிடம் xy மற்றும் xy ஆகியவை உள்ளன இவைகள் புது வேரிய பில்கள் இந்த வேரியபில்லில் உங்களுக்கு என்ன கிடைத்தது என்றால் Buξηlower order terms0 இதிலிருந்து நீங்கள் காண்பது B≠0 ஆகவே உங்களிடம் இருப்பது uξηlower order terms0 இது என்ன and ஆகியவை ரியல் வேல்யூ பான்ஷன்களாக இருக்கும்போது அவ்வாறு தான் நாம் சொல்கிறோம்இது ஹைபர்போலிக் ஈக்குவேஷன் ஹைபர்போலிக் என்பதன் அர்த்தம் வேவ் போன்ற அமைப்புடையது என்பதாகும் ஆகவே இது வேறுபட்ட கேரக்டரிஸ்டிக் உடையது எதுவாயிருந்தாலும் அந்தக் கேரக்டர்ஸ்டிக் நீங்கள் பார்க்கும்போது ஈக்குவேஷனின் கேரக்டரிஸ்டிக் பெறும் இது வேறு யோசனை பெற்றிருக்கும் இதன் பொருள் வேவ் ஒரு பைனிட் ஸ்பீட் உடன் பரவுகிறது அந்த சொலுஷனும் பிரபகேட் சொலுஷன்னாக பைனிட் ஸ்பீட் உடன் இருக்க முடியும் மற்றும் ஆகியவை கிடைத்தும் இது எவ்வாறு என்று பார்க்கப் போகிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்றால் புதிய வேரியபில் உடன் தொடங்க போகிறோம் ξ மற்றும் ரியல் வேலுட் பன்ஷங்கள் நீங்கள் இந்த βξ என அழைக்கலாம் மற்றும் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாகவும் டிபரன்ஸ் எனவும் மற்றும் ஆகியவை உள்ளன என எடுத்துக்கொள்வோம் மற்றும் ரியல் வேலுட் பன்ஷங்கள் என இருக்கும் போது இது ஒரு கனோனிக்கள் ஃபார்ம் இவைகள் ரியல் வேலுட் பன்ஷங்கள் ஹைபர்போலிக் ஃபார்ம் ஆகும் நீங்கள் மேலும் மாற்றினால் ஒரு புதிய வேரியபில் கிடைக்கும் நீங்கள் இதை செய்ய போது என்ன இங்கே நடக்கிறது and மற்றும் புதிய வேரியபில்f x y ஐ மற்றும் மற்றும் ஐ மற்றும் எனவும் யோசிக்கலாம் இது புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த J ∶ 1 1 1 1 ≠0 புதிய மாற்றத்தின் மூலம் நீங்கள் ஜக்கோபியன் இருப்பதைக் காணலாம்

இந்த ஜக்கோபியன் பூஜியமற்றது என்பதால் நாம் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டிருக்கலாம் uξηu நீங்கள் கணக்கிட வேண்டும் மற்றும் ஆகியவற்றை நான் எவ்வாறு கணக்கிடலாம்

∂β ஏனெனில் uξ மற்றும் ξαβ மற்றும் αβ இதுதான் உங்களிடம் உள்ளது ஆகவே எனக்கு ∂α1 மற்றும் ∂β1 என்பது தெரியும் ∂u∂α∂u∂β ஆகியவை 1 என இருப்பதைக் காணலாம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களிடம் ∂u∂u∂α∂u∂β உள்ளது ஆகவே ∂α∂β இதேபோல் உங்களுக்கு∂u∂u∂α ∂β∂u∂α ∂u∂β கிடைக்கும் மற்றும் இங்கே இதை பார்க்க முடியும் உங்களிடம் இந்த ட்ரான்ஸ்போர்மேஷன் உள்ளது ஆகவே இதை uξη இல் கொடுக்க வேண்டும் நீங்கள் அதை செய்தால் uξηu∂α∂β∂α ∂βu இது வேறு ஒன்றுமல்ல uξη2u2 2u2 நாம் மீண்டும் புதிய வேரியபிளுக்கு செல்கிறோம் உங்கள் ஈக்குவேஷன் uαα uββlower order terms என ஆகிறது லோவர் ஆர்டர் டேர்ம் u u uαβ இது ஹைபர்போலிக் இன் மற்றொரு கனோனிக்கள் ஃபார்ம் இது ஹைபெர்போலிக் கனோனிக்கள் வடிவமாகும் and ரியல் வேல்யூடன்களாக இருக்கும்போது இதில் ஏதேனும் ஒன்று Buξηlower order terms0ஹைபர்போலிக்க்கான கனோனிக்கள் ஃபார்ம் அல்லது இதைக் uαα uββlower order terms மற்றொரு ஹைபர்போலிக் கனோனிக்கள் வடிவமாகும் பின்னாட்களில் இது ஒரு ஒரு வேவ் ஈக்குவேஷன் போல் தெரிகிறது நீங்கள் அனைத்து லோயர் ஆர்டர் அடிப்படையில் பூஜ்யம் ஆகும் என கருதி இருந்தால் uααuββ என்னவாகும் இது ஒரு வகையான வேவ் ஈக்குவேஷன் αt என நீங்கள் மாற்றினால் டைம் வேரியபில் மற்றும் ஸ்பேசியல் வேரியபில் உங்களிடம் இருப்பது utt uxx0 இது ஒரு வேவ் ஈக்குவேஷன் நீங்கள் உண்மையில்ஸ்பீட் c2 c என்பது வேவ் களின் ஸ்பீட் என்று சேர்த்தால் நீங்கள் utt c2uxx0என எழுதலாம் மேலே ஒரு வேவ் ஈக்குவேஷன் இந்த கனோனிக்கள் ஃபார்ம் வேவ் ஈக்குவேஷனைப் போன்றது வேவ் ஈக்குவேஷனின் கேராக்டரிஸ்டிக் எதுவாக இருந்தாலும் வேவ் ஈக்குவேஷனை நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஸ்டிரிங் என்று கருதினால் அது வேவ் ஈக்குவேஷனை திருப்தி செய்கிறது வேவ் கள் ஒரு வரையறுக்கப்பட்ட வேகத்துடன் பரவுவதைக் காணலாம் மற்றும் உங்களுக்கு சில பண்புகள் உள்ளன இது இரண்டு வகையான கேராக்டரிஸ்டிக் மட்டுமே கொண்டுள்ளது அதனுடன் இந்த PDE என்பது ODE ஆகிறது அந்த வளைவுகளுடன் உங்கள் PDE செயல்பட்டால் அது ODE ஆக மாறுகிறது அது ஒரு கேராக்டரிஸ்டிக் கர்வ் என்று நாம் கூறுகிறோம் இந்த புதிய வெரியபில் மற்றும் β அந்த கேராக்டரிஸ்டிக் கர்வ்களாக செயல்படுகின்றன உங்களிடமிருந்து பெறும்டிரான்ஸ்ஃபர்மேஷன் x y to மாற்றம் செய்ய Xi மற்றும் Eta மற்றும் அந்த வளைவுகளில் உள்ள கேராக்டரிஸ்டிக்கள் உங்கள் ஈக்குவேஷன் உங்கள் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் எளிமையான சமன்பாடாக மாறுகிறது பார்ஷியல் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டிலிருந்து எளிமையான வழிமுறைகள் இது எளிமையான வடிவமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இந்த நார்மல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் செய்ய முடியும் இந்த வேவ் ஈக்குவேஷனின் பண்புகள் வேவ் ஈக்குவேஷன்களின் தீர்வுகள் இது ஒரு ப்பைனிட் ஸ்பீடில் புரோபாகேஷன் ஆகும் நீங்கள் பார்த்தால் இப்போது நீங்கள் பாரபோலிக் ஈக்குவேஷனைப் பார்த்தால் எடுத்துக்காட்டாக டிஸ்கிரிமினன்ட் பூஜ்ஜியமாக இருக்கும்போது நாம் இதை காண்கிறோம் உங்களிடம் Cuηηlower order terms0 இது உள்ளது இந்த வழக்கில் ஒத்த ஈக்குவேஷன் ஹீட் சமன்பாடாக இருக்கும் அங்கு வெப்பம் எல்லையற்ற வேகத்தில் பரவுகிறது சரி நீங்கள் வரையறுக்கப்பட்ட வேகத்தைக் கொண்டிருக்க முடியாது இனிஷியல் மதிப்புகளை நீங்கள் எந்த நேரத்திலும் கொடுக்கவில்லை என்றால் துண்டிக்கப்படும் நீங்கள் ஒரு தடியில் குறிப்பிட்ட வெப்பநிலையை கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு இடத்தில் பூஜ்ஜிய வெப்பநிலை மற்றும் ராட் மற்றொரு பார்ஷியல் யில் 100 டிகிரி வெப்பநிலை எந்த நேரத்திலும் அது சீராக இருக்காது நீங்கள் ராடின் ஒரு பகுதியிலும் வேறு சில அளவிலும் பகுதியில் மற்றொரு பகுதியிலும் பூஜ்ஜியத்தைக் கொடுக்கும்போது என்ன நடக்கும் இது இந்த தொடர்ச்சியான ஃபங்ஷன் ஒரு இடத்தில் பூஜ்ஜியம் என்பதை தெளிவாகக் காண்கிறீர்கள் மற்றொரு இடத்தில் 100 என்று சொல்லலாம் ஆரம்பத்தில் வெப்பம் பரவாது வெப்பநிலை நேரத்தை கணக்கிடும் முன் டிஸ்றிபுட் ஆகாது சில நொடிகளில் அது ஒரு மென்மையான வளைவு என்பதைக் காண்கிறோம் 0 முதல் 100 வரை இது ஒரு கண்டுனுயஸ் பன்ஷன் இப்போது நீங்கள் தொடர்ச்சியான கர்வ் ஐ பெறுவீர்கள் இது வேறு ஃபார்மில் வேவ் ஈக்குவேஷன் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் எல்லையற்ற ஸ்பீட் பிராபாகேஷன் ஐ கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு வேவ் ஆகவும் வேவ் இன் தீர்வாகவும் பார்த்தால் வேகம் இங்கே எல்லையற்றதாக இருக்கும் இது வேறுபட்ட கேரக்டரிஸ்டிக் கொண்டுள்ளது ஹீட் ஈக்குவேஷன் வேறுபட்ட கேரக்டரிஸ்டிக் கொண்டுள்ளது அதனால்தான் இந்த வகையான ஈக்குவேஷன் களை இருபடி சமன்பாட்டிற்கான கோனிக் பிரிவுகளுக்கு ஒத்த ஒரு பாராபோலிகாக வகைப்படுத்துகிறோம் இங்கே அதே வழியில் இப்போது எங்களிடம் இந்த ஹைபர்போலிக் ஈக்குவேஷன் உள்ளது மற்றும் மேலும் uξηபிளஸ் லோயர் ஆர்டர் டேர்ம் களாக மாற்றும்போது அந்த கனோனிக்கள் ஃபாமை நீங்கள் புதிய கனோனிக்கள் வடிவமாக மாற்றலாம் இது செகண்ட் கனோனிக்கள் வடிவமாகும் இது ஹைபர்போலிக் ஆகும் நீங்கள் இதைப் பெறும்போது இது ஒரு வேவ் ஈக்குவேஷன் போல் தெரிகிறது டிஸ்கிரிமினட் பூஜ்ஜியம் அற்றது என்றால் உங்களிடம் இருந்தால் மற்றும் காம்ப்ளக்ஸ் பன்ஷனாக இருந்தால் என்ன ஆகும் அவைகள் காம்ப்ளக்ஸ் பன்ஷன்ஸ் அதையே செய்கிறோம் ξ2 மற்றும் βξ 2i என்றால் நீங்கள் இந்த எடுத்துக்கொண்டால் ξ and காம்ப்ளக்ஸ் பன்ஷன்ஸ் உள்ளன ஏனெனில் B2 4AC0 அவை காம்ப்ளக்ஸ் வேலுட் பன்ஷன்கள் என்பதை நீங்கள் காணும்போது வேறு ஒன்றும் இல்லை அவை ஒன்றுக்கொன்று காஞ்சுகேட் அவைகள் காம்ப்ளக்ஸ் காஞ்சுகேட் இரண்டு டிரான்ஸ்பார்மேசன்கள் இப்போது நீங்கள் என்ன செய்வது இதன் அடிப்படையில் புதிய டிஃபரென்ஷியல் போது வேரியபில் வேறு எதுவும் அல்ல ஆனால் ξαReξரியல் பார்ட்டாக உள்ளது எதுவும் ஆனால் கற்பனைப் பகுதி ξβImξ இந்த புதிய வேரியபில் மூலம் என்ன நடக்கிறது நீங்கள் அதே நுட்பத்தைப் பயன்படுத்தலாம் uu 12iஆகிறது இதேபோல் uஉள்ளது uu 12 u 12i இது எனக்கு கிடைக்கிறது 12∂α i∂β இப்போது இந்த டேர்ம் uξηlower order terms0 என்னவாகும் இந்த புதிய வேரியபில் அடிப்படையில் ஐ14∂α i∂β∂αi∂βulower order terms0 போன்று எழுத முடியும் இங்கே லோயர் ஆர்டர் டெர்ம் இதன் அர்த்தம் u u uαβ இந்த டேர்மிக்கு என்ன நடக்கிறது இந்த டேர்ம் வேறு ஒன்றும் அல்ல uααuββlower order terms0 இது என்ன இந்த கனோனிகள் ஃபார்ம் B2 4AC≠0 இருக்கும்போது மற்றும் காம்ப்ளக்ஸ் பன்ஷன்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்ய இது எலிப்டிக் ஈக்குவேஷன் இது கனோனிகள் பார்ம் எலிப்டிக் ஆக ஈக்குவேஷன் நிகரானதாகும் ஏனெனில் லோயர் ஆர்டர் டேர்ம் களை புறக்கணிக்கிறீர்கள் இது பார்பதற்கு uxxuyy0 αxமற்றும் βy இது ஒரு லாப்லேஸ் ஈக்குவேஷன் xR2 மற்றும் y∈R2 இரண்டும் இது லாப்லேஸ் ஈக்குவேஷனை திருப்திப்படுத்துகிறது இது வேறு விஷயம் இங்கு எங்களுக்கு நேரம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஸ்பேசியல் வேரியபில் மட்டுமே இது உண்மையில் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிசன் ஆகும் மற்றும் ஆரம்பத்தில் சிறிது வெப்பத்தைச் சேர்க்கவும் பரவலுக்குப் பிறகு சிறிது நேரத்திற்குப் பிறகு அது ஸ்டெடி ஸ்டேட் நிலையை அடைகிறது நீங்கள் பார்ப்பது ஹீட் விநியோகம் வெப்பம் ஸ்டாண்டர்ட் நிலையில் உள்ளது நிச்சயமாக உங்களிடம் சில எல்லைகள் உள்ளன தட்டின் எல்லை நீங்கள் அதை சரிசெய்ததாக கருதப்படுகிறது நீங்கள் இன்சலுடெட் என சொல்ல முடியும் என்ன நடக்கிறது ஆரம்பத்தில் உங்களிடம் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இருந்தால் அது குறைந்த வெப்பநிலையில் இருந்து அதிக வெப்பநிலைக்கு சில ஸ்டெடி ஸ்டேட்க்கு செல்லலாம் இந்த ஈக்குவேஷன்களின் தீர்வுகள் ஹீட் சமன்பாட்டிற்கான ஸ்டெடி ஸ்டேட் கண்டிசன் அதனால் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்றால் இதுதான் இது வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இங்கு கேராக்டரிஸ்டிக் இருக்காது இது வேறு விஷயம் உங்களிடம் இங்கே நேர வெரியபில் இல்லை இது உண்மையில் இந்த லேப்ளேஸ் சமன்பாட்டிற்கு நான் வழங்க வேண்டிய முற்றிலும் பவுண்டரி டேட்டா ஆகவே உங்கள் இரண்டாம் ஆர்டர் பார்ஷியல் நேரியல் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனின் கனோனிக்கள் ஃபார்ம் இந்த வகை எலிப்டிக் ஆக வகை அதாவது உங்கள் ஈக்குவேஷனின் கேராக்டரிஸ்டிக் அடிப்படையில் உள்ளன அத்தகைய சமன்பாட்டிற்கான ஒரே பவுண்டரி பவுண்டரி டேட்டாவை நீங்கள் வழங்க வேண்டும் பிராப்ளம் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது உங்களிடம் ஹைபர்போலிக் ஈக்குவேஷன் இருந்தால் நீங்கள் இனிஷியல் டேட்டா கொடுக்க வேண்டும் ஏனெனில் அது வேவ் ஈக்குவேஷன் போல் தெரிகிறது இது இரண்டு நேர வேரியபில் இருப்பதால் t0 மற்றும் x∈R ஏனெனில் டைம் டெரிவேடிவ் செகண்ட் ஆர்டரில் இருப்பதால் நீங்கள் இரண்டு இனிஷியல் டேட்டா வழங்க வேண்டும் இனிஷியல் டேட்டா மற்றும் டெரிவேடிவ் ∂u∂t|t0 அதுவும் நீங்கள் இனிஷியல் டேட்டா களாக ux0 வழங்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எந்த பவுண்டரி டேட்டாவை வழங்க முடியும் ஆகவே இவை ξ and ரியல் மற்றும் காம்ப்ளக்ஸ் வேல்யூடு பன்ஷன்ளாக இருந்தால் இந்த ODE இலிருந்து நீங்கள் பெறும்போது இந்த கனோனிக்கள் வடிவங்களில் ஒன்று ஹைபர்போலிக் ஈக்குவேஷன் அதாவது வேவ் ஈக்குவேஷன் அல்லது எலிப்டிக் ஆக ஈக்குவேஷன் ஒரு உதாரணம் இவை காம்ப்ளக்ஸ் வேலுட் பன்ஷங்களாக இருந்தால் உங்களிடம் எலிப்டிக் ஆக ஈக்குவேஷன் இருக்கும்போது லோயர் ஆர்டர் டேர்ம் இல்லை அது லாப்லேஸ் சமன்பாடாக மாறுகிறது இது அடிப்படையில் முற்றிலும் உங்களுக்கு இங்கு t இல்லை இவை முற்றிலும் வேறுபட்ட ஈக்குவேஷன்கள் அதன் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் நீங்கள் மட்டுமே வரையறுக்க முடியும் ஏனெனில் நீங்கள் மட்டுமே பவுண்டரி டேட்டா கொடுக்க முடியும் t இல்லை Xy ஸ்பேசியல் வேரியபில் மட்டுமே உள்ளது சரி இரு பரிமாண லாப்ளாஸ் ஈக்குவேஷன் ஆகும் ஆகவே டிஸ்கிரிமின்ட் பூஜ்ஜியம் அற்றதாக இருக்கும்போது இதுதான் அந்த வகை ஆகவே இந்த ஈக்குவேஷன்களில் ஒன்று ஹைபர்போலிக் அல்லது எலிப்டிக் ஆக ஈக்குவேஷன்களில் ஒன்றாக மாறுவதை நீங்கள் காணலாம் இன்னும் ஒருமுறை மூலம் இருந்து சில வரை சில வேரியபில் டிஸ்கிரிமினன்ட் பூஜ்ஜியமாக இருக்கும்போது என்ன நடக்கும் B2 4AC0 என்றால் முந்தைய வீடியோ நாம் காட்டியுள்ளோம் நீங்கள் ஜக்கோபியன் பூஜ்யமற்றது போன்ற ஒரு வழியில் தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலும் B2 4AC0 அதை உருவாக்குகிறது ஏனென்றால் நீங்கள் அவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் C≠0 C0 நீங்கள் தேர்வு செய்தால் ஜக்கோபியன் பூஜ்ஜியமாக இருக்கும் ஆகவே ஜக்கோபியன் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்ற அனுமானத்திற்கு முரணானது பொருத்தமான C≠0 ஆனால் A0 எனக்கு எடுப்பதன் மூலம் நமக்கு கிடைத்தது பஞ்சன் B0 இதன் பொருள் இறுதியாக நீங்கள் முடிவடையும் uηηlower order terms0 இது பாரபோலிக் ஈக்குவேஷனின் கனோனிக்கள் ஃபார்ம் உங்கள் ஈக்குவேஷன் இந்த வகையாக மாறினால் அல்லது அது ஒரு பாரபோலிக் வகை ஈக்குவேஷன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் uηηlower order terms0 or uξξlower order terms0 ஆகவே நாம் பார்ப்போம் இங்கே உதாரணம் என்ன இந்த விஷயத்தில் உதாரணம் நாம் உதாரணம் பற்றி பேசவில்லை இங்கே ஹீட் ஈக்குவேஷனின் பொதுவான உதாரணத்தை பார்க்கப்போகிறோம் ஹீட் ஈக்குவேஷன் என்ன ஹீட் ஈக்குவேஷன் வெப்பநிலை பங்கீடு ஆகும் இது utkuxxஎங்கே xஒரு மாறிலி x∈R நான் எல்லையற்ற கம்பியோடு இதை தேர்வு செய்கிறேன் ஏனெனில் x∈R என உள்ளது அது மட்டும் வரையறுக்கப்பட்ட ராடை என்றால் நீங்கள் பின்னர் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மட்டும் பைனிட் ராட் ஐ எடுத்து கொள்ள வேண்டும் a லிறுந்து b வரை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இது ஒரு பவுண்டரி இவை பவுண்டரி புள்ளிகள் மற்றும் ஆரம்பத்தில் t டைம் ம டெரிவேடிவ் மற்றும் இது ஒரேஒரு டெரிவேடிவ் மட்டுமே நீங்கள் t0 இல் இனிசியல் கண்டிசன் யில் வழங்க வேண்டும் ux0fx இது இனிசியல் கண்டிசன் ஆரம்பத்தில் இந்த ராடின் வெப்பநிலை t0 பின்னர் என்ன நடக்கிறது இது இந்த ஈக்குவேஷனை திருப்திப்படுத்தினால் தீர்வு உண்மையில் எல்லா டைம் கங்களுக்கும் வெப்பநிலை விநியோகம் என்ன என்பதை ராட் உடன் தருகிறது அதற்கு ஒரு பவுண்டரி இருந்தால் ஆரம்பத்தில் பவுண்டரி டேட்டா என்ன என்பதை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா டைம் களுக்கும் நீங்கள் ஒரு பவுண்டரி டேட்டாவை வழங்க வேண்டும் இது இரட்டை டெரிவேடிவ் களைக் கொண்டிருப்பதால் நீங்கள் இரண்டு பவுண்டரி புள்ளிகளை வழங்க வேண்டும் நீங்கள் இங்கே டேட்டாவை வழங்க வேண்டும் உங்கள் பவுண்டரி டேட்டா உள்ளது uatf1 இவை கொடுக்கப்பட்டுள்ளன இந்த இனிஷியல் மற்றும் பவுண்டரி டேட்டா கொடுக்கப்பட்டிருப்பது உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் தேர்வு செய்யலாம் பிஷிக்களாக நான் இந்த பவுண்டரி பாயிண்டுகளை இன்சல்யூட் செய்தேன் என்று சொன்னால் நான் அதை பூஜ்ஜியமாக்க முடியும் அல்லது நீங்கள் இங்கே பூஜ்ஜிய வெப்பநிலையை பராமரிக்கிறீர்கள் இது பூஜ்ஜியமாகும் பிஷிக்களாக உங்களால் முடியும் என்றும் சொல்லலாம் இந்த முனைகளை நீங்கள் இன் சல்யூட் செய்யலாம் ஆரம்பத்தில் நீங்கள் ராட்களில் சிறிது வெப்பநிலையைக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் ராட் உடன் காப்பிடப்பட்டதாக சில அனுமானங்களுடன் ரா ட் சீரானது மற்றும் வெப்பநிலை வெப்பம் ஒரு திசையில் மட்டுமே செல்கிறது என்று நாம் கருதுகிறோம் இந்த பக்கவாட்டில் அனைத்து வெப்பம் வீணாக்கப்படுவதற்கு அல்ல அதனால் வகையிலும் இது ராட் உடன் இன்ஸ்டியூட் செய்கிறோம் வெப்பம் என்னவென்றால் வெப்பம் ஒரு திசையில் அல்லது எல்லாவற்றையும் X அச்சில் மட்டுமே சிதறடிக்கிறது அந்த அனுமானங்களின் லோயர் இன்சலுடெட் பவுண்டரி நிலை வெறுமனே இருக்கும் என்று நீங்கள் சொன்னால் ஃப்ளக்ஸ் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் அந்த வழி எதுவும் டேரிவெட்டிவ் கள் அதனால் வழக்கமான uxat0 uxbt0 இவை பவுண்டரி நிலைகளை இன் சல்யூட் செய்யப்படுகின்றன மேலும் uatT1 ubtT2 நீங்கள் வெப்பநிலை பூஜ்ஜியத்தில் அல்லது சில மாறிலி T1 or T2 இல் வைத்துள்ளோம் எனவே இவை பவுண்டரி டேட்டா இந்த போன்ற இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பார்க்க uxxlower order terms0 அது பாரபோலிக் ஈக்குவேஷன் ஏன் என்று பெரும்பாலான செகண்ட் ஆர்டர் நேரியல் டிபரன்சியல் ஈக்குவேஷன் அதனால் நீங்கள் அதை சில புதிய வேரியபில் மற்றும் மாற்றியமைக்க வேண்டும் ulower order terms0 எடுத்தவுடன் அது ஹைபர்போலிக் அல்லது எலிப்டிக் ஆக மாகும் ஒரு துணை வழக்காக நீங்கள் கூட இது என்ன என்பதைப் பொறுத்தது என்ன என்பதையும் நீங்கள் காணலாம் என்றால் உண்மையான செயல்பாடுகளை மதிப்பு பெறுகின்றன மீண்டும் நீங்கள் ஒரு புதிய வெரியபில் பயன்படுத்த மற்றும் கூட்டுத்தொகையாகவும் வித்தியாசம் மற்றும் நீங்கள் u uββ0 என மாற்ற முடியும் அதனால் ஒரு வகை ஹைபர்போலிசிட்டி நீங்கள் கழித்தல் பார்க்கும் போது அவர்கள் இருந்தால் காம்ப்ளக்ஸ் வேலுட் பின்னர் மற்றும் காம்ப்ளக்ஸ் மதிப்புடைய பன்ஷன்கள் மீண்டும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயன்படுத்த முடியும் uuββ0 லாப்ளாஸ் ஈக்குவேஷன் வகை மேலும் நீங்கள் இரண்டு செகண்ட் ஆர்டர் டெரிவேடிவ் களையும் லோயர் ஆர்டர் சொற்களையும் மட்டுமே பார்த்தால் இது ஒரு பாரபோலிக் ஈக்குவேஷன் இது ஹீட் ஈக்குவேஷன் போல் தெரிகிறது மற்றும் பொதுவான ஈக்குவேஷன் ஹீட் ஈக்குவேஷன் ஆகும் இவ்வாறுதான் நீங்கள் லினியர் செகண்ட் ஆர்டரை டிபரன்சியல் ஈக்குவேஷன் ரெடுஸ் இருக்கிறது நீங்கள் மற்றொரு செகண்ட் ஆர்டர் யில் ஈக்குவேஷன் நேரியல் புதிய வேரியபில் குறைந்துவிடுகிறது and மற்றும் பரவாயில்லை PDE க்காக நாம் செய்திருப்பது இது உண்மையில் புதியதல்ல ODE க்காக நாம் ஏற்கனவே இதே போன்ற செயல்களைச் செய்துள்ளோம் சொல்லுங்கள் செகண்ட் ஆர்டர் நேரியல் நார்மல் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டிற்காக நாம் என்ன செய்தோம் நாம் நார்மல் ஃபார்ம் ஆக ரெடுஸ் செய்யிறோம் அதாவது நாம் சில மாற்றங்களை எடுத்தோம் உருமாற்றத்துடன் முதல் ஆர்டர் வழித்தோன்றலை அகற்றினோம் செகண்ட் ஆர்டர் யின் நார்மல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனை முதல் ஆர்டர் டெரிவேடிவ் இல்லாமல் செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் சமன்பாடாக மாற்றவும் இது நார்மல் ஃபார்மில் அல்லது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வைக்கப்படுகிறது இதன் மூலம் ரெடுஸ் செய்யப்பட்ட ஈக்குவேஷன் உண்மையில் நீங்கள் தேர்வுசெய்தால் எந்த டிரான்ஸ்பார்மேசன் இருந்தால் அது மீண்டும் முதல் ஆர்டர் டேர்முடன் செகண்ட் ஆர்டர் சமன்பாடாக மாறும் நாம் குறிப்பிட்ட வழிகளை டிரான்ஸ்பார்மேசன் தேர்வுசெய்தால் முதல் ஆர்டர் டேர்ம் ஐ நீக்குவதை உறுதிசெய்யும் வகையில் மாற்றத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம் அது பூஜ்ஜியமாகும் கோஎபிசியன்ட் பூஜ்ஜியமாகும் இது டிரான்ஸ்பார்மேசன் பிக்ஸ் செய்கிறது உங்களுக்குத் தெரிந்தவுடன் ரெடுஸ் செய்யப்பட்ட ஈக்குவேஷன் முதல் ஆர்டர் டெரிவேடிவ் இல்லாமல் செகண்ட் ஆர்டர் மட்டுமே அதில் இருக்கும் அது எளிமையான ஃபார்மில் இருந்தால் சால்வ் செய்ய முடியும் என எதிர்பார்க்கலாம் நாம் இங்கேயும் அதையே செய்கிறோம் அதனால் தான் இங்கே நாம் இதை செய்துள்ளோம் இங்கே செகண்ட் ப்பர்ஷியல் டிபரன்சியல் ஈக்குவேஷன் களை நாம் Xy இருந்து ξxyமற்றும் ηxy மாற்றம் செய்ய அது புதிய வேரியபில் உள்ள டிபரன்சியல் ஈக்குவேஷன் நேரியல் செகண்ட் ஆர்டர் ஆகிறது இதன் பொருள் நாம் சால்வ் பன்ன முடியும் என்பது அர்த்தம் அல்ல ஆகவே மற்றும் ஆகியவற்றை பிக்ஸ் பன்ன A0 மற்றும் C0 கிடைக்கிறது அதைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் அந்த ஈக்குவேஷனை ஒரு எளிய ஃபார்ம் ஆக ரெடுஸ் செய்யிறீர்கள் அந்த எளிய ஃபாமை ஹைபர்போலிக் அல்லது நீங்கள் வெறுமனே ஹைபர்போலிக் எலிப்டிக் அல்லது பாரபோலிக் வகையாக அழைக்கிறீர்கள் எளிமையான ஃபார்ம் ulower order terms0 அல்லது uξξlower order terms0அல்லதுuηηlower order terms0 அவற்றில் ஒன்று மீக்ஸ்டு டெரிவேடிவ் மட்டுமே இருக்க வேண்டும் அல்லது ஒரு வெரியபில் யின் 2 டெரிவேடிவ் கள் மட்டுமே இருக்க வேண்டும் மற்ற வேரியபில் லோயர் ஆர்டர் டேர்ம்கள் அது இங்கு இருக்கும் இவை கனோனிக்கள் ஃபார்ம் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வைப்பது போன்றது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்மில் உள்ளது பின்னர் நீங்கள் அதை சால்வ் செய்ய முடியும் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் களைப் போல அதை சால்வ் செய்ய எதிர்பார்க்கலாம் இங்கே இந்த கனோனிக்கள் ஃபார்ம் இந்த ஈக்குவேஷன்களில் ஒன்று என்றால் ஹீட் ஈக்குவேஷன் வேவ் ஈக்குவேஷன் கள் லேப்ளேஸ் ஈக்குவேஷன் நீங்கள் அதை சால்வ் செய்யலாம் அல்லது அது ஒரு எளிய ஃபார்மில் இருந்தால் கூட நீங்கள் சிலவற்றை இன்டக்கிரேட்க் பண்ண கூடிய அடிப்படை முறைகள் மூலம் இன்டக்கிரேட் பன்ன முடியும் முதலில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் எவ்வாறு ரெடியூஸ் செய்வது உண்மையில் ஒரு எடுத்துக்காட்டுடன் எவ்வாறு நிரூபிப்பது என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் கொடுக்கப்பட்ட செகண்ட் ஆர்டர் லீனியர் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் கனோனிக்கள் ஃபார்ம் ஆக குறைப்பதன் மூலம் அடுத்த வீடியோவில் ஒரு எடுத்துக்காட்டுடன் நிரூபிப்பேன் பின்னர் அது முடிந்தால் சால்வ் செய்ய முயற்சிப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்